ஒப் ஆம்பின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்த வரம்பைப் படிப்பதற்கான பரிசோதனை இந்த தொகுதிக்கு வருக இந்த தொகுதியில் செயல்பாட்டு பெருக்கியின் சரியான உள்ளீடு மற்றும் வெளியீட்டு வரம்பை நாம் புரிந்துகொள்வோம் செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு வரம்பைப் புரிந்து கொள்ள தலைகீழ் அல்லாத பெருக்கிக்கு நாம் பயன்படுத்திய அதே சுற்றைப் பயன்படுத்தலாம் தலைகீழ் அல்லாத பெருக்கி சுற்றைப் பயன்படுத்தி உள்ளீடு மற்றும் வெளியீட்டு வரம்பை எவ்வாறு அளவிட முடியும் என்பதை விரைவாகப் பார்ப்போம் தலைகீழ் அல்லாத பெருக்கியின் உள்ளீட்டில் ஒரு சமிக்ஞையைப் பயன்படுத்துகிறோம் அதாவது தலைகீழ் அல்லாத பெருக்கியின் தலைகீழ் அல்லாத முனையம் மற்றும் நாம் நிர்ணயித்த ஆதாயத்துடன் தொடர்புடைய வெளியீட்டைக் காண்போம் நாம் என்ன சோதனைகளை செய்யப் போகிறோம் என்பதைப் புரிந்துகொள்வோம் செயல்பாட்டு பெருக்கியின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு வரம்பைப் படிப்பதே சோதனை ஒப் ஆம்ப் சுற்றுகளில் திரிபு அடையாத வெளியீட்டை ஒரு உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பிற்கு மட்டுமே அடைய முடியும் அது சுற்றுகளின் ஆதாயத்தைப் பொறுத்தது நாம் உள்ளீட்டு சமிக்ஞையைப் பயன்படுத்தும்போது மற்றும் சுற்றின் ஆதாயம் அதிகமாக இருக்கும்போது வெளியீடு சார்பு மின்னழுத்தத்தை மீறும் போது மட்டுமே சிதைந்துவிடும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் சார்பு மின்னழுத்தம் 15 வோல்ட் ஆகும் எனவே பயன்படுத்தக்கூடிய அதிகபட்ச நேர்மறை மற்றும் எதிர்மறை உள்ளீட்டு மின்னழுத்தம் ஒப் ஆம்ப் திரிபு அடையாத வெளியீட்டைக் கொடுக்கும் வகையில் ஒப் ஆம்பின் உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பு என அழைக்கப்படுகிறது செயல்பாட்டு பெருக்கியின் அதிகபட்ச நேர்மறை மற்றும் எதிர்மறை திரிபு அடையாத வெளியீட்டு மின்னழுத்தம் வெளியீட்டு மின்னழுத்தத்தை அளிக்கிறது இது செயல்பாட்டு பெருக்கியின் சார்பு மின்னழுத்தத்தை மட்டுமே சார்ந்துள்ளது அதாவது பின் 7 மற்றும் பின் 4 க்கு நாம் எந்த மின்னழுத்தத்தை அளிக்கிறோம் அதாவது முறையே Vcc மற்றும் Vee வெளியீடு மற்றும் உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பு இந்தக் குறிப்பிட்ட மின்னழுத்தத்தைப் பொறுத்தது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்த வரம்பைப் புரிந்து கொள்ள தலைகீழ் அல்லாத பெருக்கியைப் புரிந்துகொள்ள நாம் பயன்படுத்திய அதே சுற்றைப் பயன்படுத்துகிறோம் உள்ளீட்டு முனையத்தில் பீக் டு பீக் 0 5 V கொண்ட 1 கிலோஹெர்ட்ஸ் சைன் அலையைப் பயன்படுத்துகிறோம் நாம் 0 5 வோல்ட் படிகளில் உள்ளீட்டு பெருக்கங்களை வேறுபடுத்தி அதனுடன் தொடர்புடைய வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் குறித்துக் கொள்கிறோம் அதாவது ஆரம்பத்தில் 0 5 பின்னர் 1 பின்னர் 1 5 2 பின்னர் 2 வெளியீட்டு மின்னழுத்தம் செறிவு மின்னழுத்தத்தை Vcc மற்றும் Vee விட அதிகமாக இருக்கும்போது வெளியீட்டு மின்னழுத்தத்தின் கிளிப்பிங்கை நாம் கவனிக்கிறோம் தலைகீழ் மற்றும் தலைகீழ் அல்லாத பெருக்கி அல்லது 2 வோல்ட் உள்ளீடு சமிக்ஞை மற்றும் ஆதாயம் சுமார் 12 ஆக இருந்தபோது எனவே 2 பெருக்கல் 12 24 ஆக இருக்கும் வெளியீட்டில் 24 V ஐப் பார்க்க முடியாது ஏனெனில் நாம் கொடுக்கும் சார்பு மின்னழுத்தம் 15 ஆகும் எனவே புரிந்து கொள்வது மிகவும் எளிதானது நினைவில் கொள்வது மிகவும் எளிது அதாவது கீழே உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்த ஜோடிகளின் வரம்பு விளிம்பு கிளிப்பிங் கவனிக்கப்படவில்லை என்பது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்தத்தைக் குறிக்கிறது இப்போது இந்தக் குறிப்பிட்ட அட்டவணையை நீங்கள் பார்த்தால் நாம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தை எழுத வேண்டும் எனவே முதலில் 0 5 வோல்ட் எழுதுவோம் வெளியீட்டு மின்னழுத்தம் என்ன சிறந்த வெளியீடு என்ன நாம் அளவிடும்போது உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்த வரம்பைப் புரிந்து கொள்ளலாம் எனவே எந்தவொரு ஆய்வக நிலையிலும் இந்தப் பரிசோதனையை நாம் செய்ய முடியும் நான் எந்த ஆய்வக நிலையையும் என்று கூறும்போது உங்களிடம் டிசி மின்சாரம் ஒரு செயல்பாட்டு ஜெனரேட்டர் அல்லது அலைக்காட்டி ஒப் ஆம்ப் பிரட்போர்டு மற்றும் அதை இணைக்கச் சில இணைப்பிகள் இருந்தால் பரிசோதனையை மிக எளிதாகச் செய்ய முடியும் எனவே தலைகீழ் அல்லாத பெருக்கியின் ப்ரெட்போர்டைப் பார்ப்போம் மாற்றுவதன் பயன் இல்லாததால் நான் சுற்றை மாற்றவில்லை உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின் அழுத்த வரம்பைப் புரிந்துகொள்வதற்கான சுற்றில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் 0 5 வோல்ட் 1 கிலோஹெர்ட்ஸ் கொண்ட உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்தினால் வெளியீடு என்னவாக இருக்கும் உள்ளீட்டைக் காண்கிறோம் வெளியீட்டைக் காண்கிறோம் உள்ளீட்டை அதிகரிக்கிறோம் வெளியீட்டில் மாற்றத்தைக் காண்கிறோம் நாம் உள்ளீட்டை அதிகரித்துக்கொண்டே இருக்கிறோம் வெளியீடு தொடர்ந்து அதிகரிப்பதை நாம் காண்கிறோம் ஆனால் அந்த வெளியீடு ஒரு கட்டத்தில் கிளிப் ஆகும் இது சார்பு மின்னழுத்தத்தை விட அதிகம் அல்லது இது சார்பு மின்னழுத்தத்தை விட சற்று குறைவாக வெளியீட்டு கிளிப்பாக இருக்கும் அதாவது 15 வோல்ட் இது 13 5 அல்லது 13 6 சுற்றி எங்காவது கிளிப் ஆகும் எனவே முதலில் 0 5 வோல்ட்ஐ பயன்படுத்துவோம் எனவே மீண்டும் சுமன் நமக்கு உதவப் போகிறார் எனவே சுமன் நீங்கள் செயல்பாட்டு ஜெனரேட்டருக்கு 0 5 வோல்ட்ஐ அளிக்கலாம் ஆமாம் சரி எனவே இப்போது இது ஏற்கனவே 500 மில்லிவோல்ட்கள் என்று நீங்கள் காணலாம் அல்லது 1 கிலோ ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணில் 0 5 வோல்ட் என்று சொல்லலாம் தலைகீழ் அல்லாத செயல்பாட்டு பெருக்கியின் தலைகீழ் அல்லாத பெருக்கியில் பயன்படுத்தப்படுகிறது வெளியீட்டில் சுமார் 6 வோல்ட் 6 2 வோல்ட்ஐ பார்க்கிறோம் நீங்கள் நீல வண்ண விஷயத்தைக் காணலாம் வெளியீட்டில் 6 2 வோல்ட் மற்றும் உள்ளீடு மஞ்சளான ஒன்று பீக் டு பீக் 540 மில்லிவோல்ட்டுகள் இருப்பதை காணலாம் அதாவது இன்னும் வெளியீடு கிளிப் செய்யப்படவில்லை 0 5 சரி இது உங்கள் ஆதாயத்தைப் பொறுத்தது எனவே மறந்துவிடாதீர்கள் நீங்கள் ஒரு ஆதாயத்தை மிக அதிகமாக அமைத்தால் 0 5 கூட உங்கள் மின்னழுத்த வரம்பாக இருக்கும் எனவே 0 5 க்கு கீழே உள்ள எதையும் நீங்கள் அதை உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பாகப் பயன்படுத்தலாம் எனவே இது உங்கள் ஆதாயத்தைப் பொறுத்தது நான் எனது ஆதாயத்தை 11 ஐ சுற்றி வைத்திருந்தால் 0 5 மடங்கு 11 எங்காவது 5 5 ஆக இருக்கும் அது நமக்கு ஏறக்குறைய 6 வோல்ட் கொடுக்கும் ஏனென்றால் கடந்த முறை நான் சொன்னேன் பொருந்தாத மின்தடையங்கள் மின்தடையங்களின் மதிப்பு துல்லியமானது அல்ல அதனால்தான் இப்போது 1 வோல்ட்டாக அதிகரிப்போம் எனவே இப்போது அவர் மின்னழுத்தத்தை 1 வோல்ட்டாக அதிகரித்து வருகிறார் எனவே இப்போது 1 04 கொண்ட உள்ளீட்டைப் பயன்படுத்தும்போது 12 6 வெளியீட்டைப் பெறுகிறோம் இன்னும் அது கிளிப் செய்யப்படவில்லை ஏனென்றால் இந்த உள்ளீடு அல்லது வெளியீட்டு சமிக்ஞை சார்பு மின்னழுத்தத்தை விடக் குறைவாக உள்ளது இப்போது இதை மற்றொரு 0 5 அதாவது 1 04 அல்லது 1 வோல்ட்டிலிருந்து 1 5 வோல்ட்டாக அதிகரிக்கிறோமா என்று பார்ப்போம் எனவே அவர் அதிர்வெண் ஜெனரேட்டரை மாற்றுகிறார் அதிர்வெண் ஜெனரேட்டரிலிருந்து சமிக்ஞை இப்போது 1 5 வோல்ட் 1 5 வோல்ட் இப்போது 1 5 வோல்ட் இப்போது ஒரு கிளிப்பிங் நடப்பதைக் காணலாம் வெளியீட்டு உச்சத்திலிருந்து உச்சத்திற்கு 15 வோல்ட் இருப்பதால் இது நமது சார்பு மின்னழுத்தத்திற்கு மிக அருகில் உள்ளது திடீரென்று கிளிப்பிங்கைப் பார்க்கிறோம் அதாவது இந்த வகையான சோதனைகளிலிருந்து உள்ளீட்டு மின்னழுத்த வரம்பு என்ன வெளியீட்டு மின்னழுத்த வரம்பு என்ன எனவே இது மிகவும் எளிமையான சோதனை மேலும் 5 நிமிடங்களுக்குள் இந்தப் பரிசோதனையை நீங்கள் செய்யலாம் ஒருங்கிணைந்த சுற்றுவட்டத்தின் உள்ளீடு மற்றும் வெளியீட்டு மின்னழுத்த வரம்பு என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது உங்கள் செயல்பாட்டு பெருக்கி மற்றும் நீங்கள் அளிக்கும் சார்பு மின்னழுத்தத்தைப் பொறுத்தது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் எனவே விரைவாக அடுத்த பகுதிக்குச் செல்வோம் மின்னழுத்த பின்பற்றி எனவே இந்த மின்னழுத்த பின்பற்றி என்றால் சரியாக என்ன நாம் பயன்படுத்தும் மின்னழுத்த பின்பற்றி அதை ஒரு ஒற்றை ஆதாய பெருக்கியாகச் சமமான மின்னழுத்த பின்பற்றி மாதிரியாகப் பயன்படுத்தினால் நீங்கள் திரையில் காணக்கூடியபடி அதை வரையலாம் இது ஒரு மின்னழுத்த பின்பற்றி தலைகீழ் அல்லாத முனையத்தில் உள்ளீட்டைப் பயன்படுத்துகிறோம் மேலும் தலைகீழ் முனையத்துடன் வெளியீட்டைக் இணைக்க வேண்டும் எந்த மின்னழுத்தம் உள்ளீட்டில் இருந்தாலும் அதே மின்னழுத்தம் வெளியீட்டில் தோன்றும் மின்னழுத்த பின்பற்றியின் உள்ளீட்டு மின் எதிர்ப்பு எல்லையற்றது அப்படித்தான் நாம் சமமான சுற்று அல்லது சம மின்னழுத்த பெருக்கி மாதிரியை வரையலாம் எனவே ஒரு மின்னழுத்த பின்பற்றியின் வெளியீட்டு மின் எதிர்ப்பு 0 வெளியீட்டு மின்னழுத்தம் 0 ஆதாயம் 1 ஆகவே ஆதாயம் 1 க்கு சமமாக நாம் வரைந்து உள்ளோம் உண்மையில் பெருக்கி மாதிரியைப் புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது மின்னழுத்த பின்பற்றியை எந்த வகையான மின்னணு தொகுதிகளில் பயன்படுத்தப் போகிறீர்கள் அல்லது நீங்கள் பிஜேடியைப் பற்றிப் பேசினால் நாம் அனைவரும் படித்திருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கி பொதுவான அடிப்படை பெருக்கி பொதுவான சேகரிப்பான் பெருக்கி சரி பொதுவான சேகரிப்பான் பெருக்கி மீண்டும் மின்னழுத்த பின்பற்றியை தவிர வேறில்லை வாயிலிருந்து இந்தச் சமிக்ஞை இந்த ஒலிபெருக்கிக்கு எவ்வாறு செல்கிறது ஒலிபெருக்கி மூலம் ஒரு மின்னணு தொகுதி உள்ளது அது ஸ்பீக்கருக்கு மாற்றப்படுகிறது இறுதியாக ஒரு ஒலிபெருக்கியில் எந்த வகையான சுற்று இங்கே உள்ளீட்டு சுற்று ஆக இருக்க முடியும் மற்றும் ஒலிபெருக்கியில் எந்த வகையான சுற்று வெளியீடு ஆக இருக்க முடியும் எனவே இதைப் போல் தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மின்னணு பார்வையில் ஒரு பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கி அதிக உள்ளீட்டு மின்மறுப்பைக் கொண்டுள்ளது அதை எங்கே பயன்படுத்தலாம் பொதுவான சேகரிப்பான் பெருக்கி சரி இது ஒரு மின்னழுத்த பின்பற்றி ஆனால் மின்னோட்டத்தை அதிகரிக்க முடியும் அது ஒரு மின்னழுத்தத்தைப் பின்பற்றுகிறது ஆனால் மின்னோட்டம் பெருக்கப்படுகிறது இல்லையா எனவே அதை எங்கே பயன்படுத்தலாம் உங்கள் மின்னணுவியல் சாதனங்களை நிஜ வாழ்க்கை பயன்பாடுகளுடன் இணைக்கும்போது புரிந்துகொள்வது மிகவும் எளிதானது எனவே ஒரு பேச்சாளர் பேசும்போது அவர் ஒலிபெருக்கியை பயன்படுத்துகிறார் எனவே பெருக்கியின் உள்ளீட்டு சமிக்ஞை ஒரு பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கி மின்னணு மாதிரியாக இருக்கலாம் அதாவது உள்ளீடு பொதுவான உமிழ்ப்பான் பெருக்கியாக இருக்கும் வெளியீடு ஒலிபெருக்கியில் உள்ளது எனவே அங்கு நமக்கு மின்னழுத்த பின்பற்றித் தேவை அதுதான் இப்போது நாம் கற்றுக் கொண்டிருக்கிறோம் மின்னழுத்த பின்பற்றிச் சுற்று எவ்வாறு இயங்குகிறது நாம் எவ்வாறு அளவிட முடியும் மின்னழுத்த பின்பற்றிச் சுற்று என்றால் என்ன உள்ளீட்டில் மின்னழுத்தம் என்ன வெளியீட்டில் மின்னழுத்தம் என்ன அதுவே குறிக்கோள் மின்னழுத்த பின்பற்றியைப் புரிந்துகொள்வதன் குறிக்கோள் அதுதான் எனவே இந்தக் குறிப்பிட்ட சுற்றுவட்டத்தை நான் கற்றுக்கொண்டால் அதை நான் எங்கே பயன்படுத்தலாம் என்பதை எப்போதும் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எனவே இப்போது விரைவாகப் பார்ப்போம் என்னிடம் ஒரு மின்னழுத்த பின்பற்றி இருந்தால் என்னிடம் இல்லையென்றால் மின்னழுத்தத்தைப் பின்பற்றியைப் பயன்படுத்தி ஒரு பரிசோதனை செய்ய நீங்கள் சுற்றுவட்டத்தைப் பயன்படுத்த வேண்டும் அதாவது படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி நீங்கள் செயல்பாட்டு பெருக்கியை இணைக்க வேண்டும் பீக் டு பீக் 1 வோல்ட் சைன் அலையை 1 கிலோஹெர்ட்ஸ் வேகத்தில் உள்ளீட்டு Vin க்கு இங்கே பயன்படுத்தவும் வெளியீட்டு Vout ஐக் கவனித்து அட்டவணையில் உச்சியிலிருந்து உச்சியின் மதிப்பைக் குறிக்கவும் இப்போது உயர் மற்றும் கீழ் பெருக்கங்களுக்கான சோதனைகளை மீண்டும் செய்யவும் அவதானிப்புகளைக் கவனியுங்கள் இறுதியாக அட்டவணையில் காணப்பட்ட ஆதாயத்தைக் கணக்கிட்டு தத்துவார்த்த ஆதாயத்துடன் ஒப்பிடுங்கள் இப்போது நாம் பிரெட் போர்டைப் பயன்படுத்துகிறோம் எனவே நாம் இப்போது மின்னழுத்த பின்பற்றிச் சுற்றைப் புரிந்துகொள்கிறோம் ப்ரெட்போர்டில் திரையில் காட்டப்பட்டுள்ளபடி மின்னழுத்த பின்பற்றியை அவர் இணைப்பார் எனவே அவர் என்ன செய்கிறார் முதலில் அவர் சார்பு மின்னழுத்தங்களைப் பயன்படுத்துகிறார் 15 எனவே நீங்கள் புரிந்து கொண்டீர்களா இல்லையா என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பும்போது மின்னணுவியல் தெரியாத ஒருவருக்கும் இதே விஷயத்தை விளக்க முயற்சிக்கவும் நீங்கள் சொல்வது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று அவர் உறுதியாக நம்பினால் இதன் பொருள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று அர்த்தம் எனவே மின் அழுத்தப் பின்பற்றியின் உதாரணத்தை நான் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் பெருக்கி பற்றி என்ன பெருக்கியை நாம் எங்கே பயன்படுத்தலாம் நேரடி எடுத்துக்காட்டுகளைக் கொடுங்கள் அது சுவாரஸ்யமாகிறது எனவே இப்போது பிரெட் போர்டில் மின் அழுத்தப் பின்பற்றியை காணலாம் சுற்று ஏற்கனவே இணைக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம் நாம் உள்ளீட்டு மின்னழுத்தத்தைப் பயன்படுத்துவோம் எனவே மின்னழுத்தம் என்றால் என்ன தரையை எவ்வாறு இணைப்பது 2 ப்ரோப் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஒன்று நீளமானது ஒன்று குறைவு குறுகிய ஒன்று தரைக்கு செல்கிறது நீண்டது சிக்னலுக்கு செல்கிறது தயவு செய்து நீங்கள் வெளியீட்டு அலை படிவத்தைச் சரிசெய்ய முடியுமா வெளியீட்டின் வீச்சை மாற்றவும் ஆட்டோ அளவை அழுத்த முடியுமா மிகவும் எளிதான ஏற்பாடு இருப்பதைப் பாருங்கள் எனவே தோழர்களே அலைக்காட்டியை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எந்தவொரு காரணத்திற்காகவும் உங்களுக்கு அவ்வளவு பரிச்சயம் இல்லை அல்லது விஷயங்களை எவ்வாறு சரிசெய்வது என்று உங்களுக்குத் தெரியாது என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் அலைக்காட்டியில் ஆட்டோ அளவிலான பொத்தான் ஒன்று இருந்தால் அதை அழுத்தவும் அது தானாக அளவிடப்படும் மற்றும் நீங்கள் புரிந்து கொள்ள இது மிகவும் எளிதாக இருக்கும் எனவே நாம் எதைப் பார்க்கிறோம் உள்ளீட்டில் 1 கிலோஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணைச் சுற்றி உச்சியிலிருந்து உச்சிக்கு 1 வோல்ட்ஐ பயன்படுத்தினோம் எனவே வெளியீடு உள்ளீட்டு மின்னழுத்த பின்பற்றியை பின்தொடரும் வெளியீடு எந்த பெருக்கமும் இல்லாமல் உள்ளீட்டைப் பின்தொடரும் எனவே உள்ளீடு மற்றும் வெளியீடு டிசி சேனல் 1 மற்றும் 2 இல் உச்சத்திலிருந்து உச்ச மின்னழுத்தத்தைக் கண்டால் மின்னழுத்தம் ஒன்றே எனவே மின்னழுத்தத்தைப் பின்பற்றி அதாவது உள்ளீட்டைப் பற்றிய மின்னழுத்தத்தைப் பின்பற்ற இந்த சுற்று பயன்படுத்தப்படலாம் சரி இது வெளியீட்டின் அதே மின்னழுத்தத்தைக் கொண்டிருக்கும் இந்த மின்னழுத்த பின்பற்றியை சரியாகப் பயன்படுத்தப்படும் பயன்பாட்டை நான் உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் இது ஏன் ஒற்றை ஆதாய பெருக்கி என்றும் அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஆதாயம் ஒன்று மேலும் இது ஏன் இடையகம் என்று அழைக்கப்படுகிறது சரி எனவே நீங்கள் புதிய சொற்களைக் கேட்கும்போது அது ஏன் இடையகம் என்று அழைக்கப்படுகிறது என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன் ஒற்றை ஆதாய பெருக்கி அதன் பங்கு என்ன பிற நடைமுறை பயன்பாடுகளில் இந்தக் குறிப்பிட்ட மின்னழுத்தப் பின்பற்றியின் மற்ற பங்கு என்ன எனவே உங்கள் அறிவை நடைமுறை பயன்பாடுகளுடன் தொடர்புபடுத்த முயற்சிக்கும்போது நீங்கள் மேலும் புரிந்துகொள்வீர்கள் எனவே ஒற்றை ஆதாய பெருக்கி பற்றிய கூடுதல் எடுத்துக்காட்டுகளைப் பெற முயற்சிக்கவும் எனவே இந்தக் குறிப்பிட்ட தொகுதியை மின்னழுத்த பின்பற்றிச் சுற்றுடன் முடிப்போம் அடுத்த தொகுதியில் தொகை பெருக்கி பற்றி விவாதிப்போம் எனவே அடுத்த தொகுதியில் உங்களைப் பார்ப்பேன் கவனித்துக் கொள்ளுங்கள்